ஆக்டேவ்க்கான ஸ்கிரிப்ட் ஃபைலை நான் இப்போது விவரிக்கிறேன் அது கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திரத்தை பயன்படுத்தி உராய்வு காரணி மாதிரிகளை பெற பயன்படுத்தப்படும் திரையில் கோல்ப்ரூக் m என்ற ஸ்கிரிப்ட் ஃபைலை வைத்துள்ளேன் இது ஒரு எம் ஃபைல் ஆக்டேவில் செயல்படுத்தப்படக்கூடியது நீங்கள் மேட்லேப் செயல்பாட்டுக்கு இணக்கமாக்க அநேகமாக சிறிது மாற்றங்கள் செய்ய வேண்டும் நான் இதனை மேட்லேப்பில் செயல்படுத்த முயற்சிக்கவில்லை நான் இதனை ஆதார வழிவகையாக கொடுத்துள்ளேன் நீங்கள் இதனை சோதித்து கொள்ளலாம் நீங்கள் ஆக்டேவ் அல்லது மேட்லேப் ல் செயல்படுத்தி முயற்சிக்கலாம் நான் ஒரு ஃபங்ஷன் ஃபைலை எழுதுகிறேன் இது வெளியீடு f என்பது உராய்வு காரணி நான் இந்த ஃபங்ஷனை கோல்ப்ரூக் என்று பெயரிட்டு அழைக்கிறேன் நான் ஒரே ஃபைல் பெயர் கோல்ப்ரூக் எம் என்பதை பயன்படுத்துகிறேன் நான் இரண்டு உள்ளீடுகளை கொடுக்கிறேன் ஒன்று ரேனால்ட்ஸ் எண் R மற்றொன்று ed ed என்பது மற்றோரு உள்ளீடு அது ரஃப்னஸ் விகிதத்தை குறிக்கும் உண்மையில் ed என்பது e வகுத்தல் d ε வகுத்தல் d ஆகும் இது கோல்ப்ரூக் சமன்பாட்டில் உள்ளது நிறைய உள்ளீட்டு மாறிகள் உள்ளன இப்போது முக்கிய புரோகிராமை பார்ப்போம் முக்கிய புரோகிராம் ஆனது லூப்களாக பிரித்து கொடுக்கப்படுகிறது அதில் ஒரு இஃப் நிபந்தனை உள்ளது அது பாய்வை சரிபார்க்கிறது ரேனால்ட்ஸ் எண் நேர்மறை எண்ணாக இருக்க வேண்டும் மற்றும் அல்லது andor 2000 விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே 0 லிருந்து 2000 என இருக்க வேண்டும் நாம் பாய்வு வரிச்சீரானது எனப்பார்த்தோம் இங்கு f64ரேனால்ட்ஸ் எண் என்ற சமன்பாடு பயன்படுத்தப்படுகிறது இது பாய்வு வரிச்சீராக இருந்தால் உராய்வு காரணியை கொடுக்கும் அவ்வாறு இல்லையென்றால் அதாவது ரேனால்ட்ஸ் எண் 4000 விட அதிகமாக இருந்தால் வரிச்சீரற்ற பாய்வாக இருக்கும் அதனால் நாம் கோல்பாரூக் சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும் நான் இந்த தனித்துவ அடையாளங்களை பயன்படுத்துகிறேன் A என்பது εd3 7 க்கு சமமானது இதைத்தான் நமது மறுசெய்கை தொடர்பிற்கு பயன்படுத்துகிறோம் B ஆனது 2 51 ரேனால்ட்ஸ் எண் ஆகும் தற்போது தொடக்க மதிப்பு xk யை எடுப்போம் அதனை 1√0 1 எனக்கொள்கிறேன் இது முன்னரே விவாதிக்கப்பட்டது மற்றும் மாறி டெல்டாவை பயன்படுத்துவோம் அது xk யை கொள்வதாக கருதுவோம் பின்னர் ஒயில் லூப்பினுள் டெல்டாவை தற்போதைய மற்றும் முந்தைய மதிப்புகளுக்கான வேறுபாட்டை குறிக்கபயன்படுத்தலாம் இப்போது ஒயில் லூப்பை பார்ப்போம் தற்போது மதிப்பிடப்பட்ட மற்றும் முந்தைய மதிப்பிடப்பட்ட மதிப்புகளின் வேறுபாடு 0 0001 யை விட அதிகமாக இருந்ததால் காரணிகளை கண்டுபிடிக்க மறுசெய்கை சமன்பாடு ஒருங்கமைய வேண்டும் அது ஒருங்கமைந்து 0 001 மதிப்பை விட குறைவாக வந்தால் மட்டுமே அது லூப்பிலிருந்து வெளியேறும் எனக்கொள்வோம் டெல்டா அதைவிட அதிகமாக இருந்தால் இந்த அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும் xkkயை xk1க்காக பயன்படுத்துகிறேன் அது கோல்ப்ரூக் சமன்பாட்டிற்கு சமமானது அதாவது வருவிக்கப்பட்ட மறுசெய்கை சமன்பாட்டிற்கு சமமானது பின்னர் டெல்டா xk1 - xk என வரும் இது அடிப்படையில் Δx ஆகும் இப்போது xkக்கு புதிய மதிப்பை அளிக்கிறேன் அதாவது புதிதாக மதிப்பிடப்பட்டது அது xk1 என மதிப்பிடப்பட்டது அதனால் லூப்பானது தொடரும் எப்போது டெல்டா இந்த மதிப்பை விட குறைவாக வரும்போது ஒயில் லூப் முடிவுக்கு வரும் அப்போது உராய்வு காரணி 1xk2 ஆகும் இதுதான் உராய்வு காரணி கோல்ப்ரூக் மறுசெய்கை தொடர்பை வரிச்சீரற்ற தொடர்பிற்கு பயன்படுத்துவோம் ரேனால்ட்ஸ் எண் 2000க்கும் 4000க்கும் இடையில் இருந்தால் என்ன நடக்கும் அது எல்ஸ் என்ற நிபந்தனையின் கீழ்வரும் இது வரிச்சீர் பாய்விலிருந்து வரிச்சீரற்ற பாய்விற்கு மாறும் நிலையாகும் இதற்கு சரியான வரையறுக்கப்பட்ட தொடர்பு கிடையாது நான் என்ன செய்கிறேன் என்றால் f யை வரிச்சீர்பாய்வுக்கு 64R என எடுக்கிறேன் வரிச்சீரற்ற பாய்விற்கு இதனை திரும்ப எழுதுகிறேன் இந்த ஃபங்ஷனுக்கு எந்தவொரு ரேனால்ட்ஸ் எண்ணை கொடுக்கும் போது f மதிப்பிடப்படும் நான் அதிகபட்ச மதிப்பை எடுக்கிறேன் முடியாதபட்சத்தில் உராய்வு காரணியின் அதிகபட்ச மதிப்பு எடுக்கப்படும் தவிர்க்க இயலாத உராய்வு இழப்பு கூறு இதனால் நாம் பாதுகாப்பான நிலையில் இருக்கலாம் மேலும் வடிவமைப்பின் போது இது நடுத்தரமான மதிப்பாக இருக்கும் எனவே f ன் மதிப்பை வரிச்சீர் சமன்பாட்டின் மூலம் மற்றும் வரிச்சீரற்ற சமன்பாட்டின் மூலம் கோல்ப்ரூக் சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடுகிறேன் இந்த இரண்டிலிருந்தும் அதிகபட்ச மதிப்பை எடுக்கிறேன் அது நடுத்தர மதிப்பாக மாறும் பகுதியில் உராய்வு காரணிக்கு இருக்கும் எனவே இதுதான் செயல்பாடு இதனை உராய்வு காரணியை கண்டுபிடிக்க பயன்படுத்துகிறோம் இப்போது ஒரு எடுத்துக்காட்டிற்கு ஆக்டேவ்விற்கு செல்வோம் அதில் கோல்ப்ரூக் சமன்பாட்டை பயன்படுத்துவோம் எனவே அதனை எவ்வாறு பயன்படுத்துவது நான் உராய்வு காரணி f யை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்கொள்வோம் கோல்ப்ரூக் சமன்பாட்டில் ரேனால்ட்ஸ் எண் மற்றும் ed யை கொடுப்போம் ed என்பது e வகுத்தல் d ஆகும் ரேனால்ட்ஸ் எண் 5000 என கருதுவோம் ரஃப்னஸ் விகிதம் ed யை 0 001 என்போம் எனவே இது உராய்வு காரணியை 0 038495 என தரும் பிவிசி குழாய்களுக்கும் இதேமாதிரி வரும் பிவிசி குழாய்களுக்கு ரஃப்னஸ் விகிதம் 0 ஆகும் மற்றும் அதே ரேனால்ட்ஸ் எண் 5000 க்கு உராய்வு எண் 0 037 என கிடைக்கும் இது சிறிது குறைவு எனவே கோல்ப்ரூக் செயல்பாடு கொடுக்கப்பட்ட ரேனால்ட்ஸ் எண் மதிப்பிற்கு உராய்வு காரணியை கண்டுபிடிக்க உதவும் நாம் கோல்ப்ரூக் செயல்பாட்டை நமக்கான மூடி விளக்க படத்தை உருவாக்க பயன்படுத்தலாம் வடிவமைப்பிற்கு மூடி விளக்கப்படத்தை பயன்படுத்தவில்லை என்றாலும் கோல்ப்ரூக் செயல்பாட்டை நேரடியாக பயன்படுத்தலாம் அது உராய்வு காரணியை கொடுக்கப்பட்ட ரேனால்ட்ஸ் எண் மற்றும் ரஃப்னஸ் விகிதம் ε வகுத்தல் d க்கு தரும் இது மூடிவிளக்கப்படத்தை உருவாக்க ஆழ்ந்த புரிதலை ஏற்படுத்தும் விளக்கப்பட உருவாக்கம் பயிற்சிக்காக மட்டுமல்லாமல் மூடி விளக்கப்படத்துடன் ஒப்பீட்டு சரிபார்க்க உதவும் அதாவது கோட்பாட்டை கோல்ப்ரூக் செயல்பாடு மூலம் உறுதிசெய்து சரிபார்க்கலாம் அதற்காக சிறிய ஸ்கிரிப்ட் ஃபைலை தயாரித்து உள்ளேன் அந்த ஃபைல் கணக்கிட்டு மூடி விளக்கப்படத்தை கொடுக்கும் அது கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திர அடிப்படையில் உராய்வு காரணியை கண்டுபிடிப்பதற்கானது நான் x அச்சை வரையறுக்கிறேன் மடக்கை வெளிமூலமாக ரேனால்ட்ஸ் எண்ணை 101 லிருந்து 107 வரை X அச்சில் குறிப்பிடுகிறேன் மடக்கையால் குறிப்பிடப்பட்ட 103 லிருந்து 107 வரையிலான எண்கள் ரேனால்ட்ஸ் எண்கள் ஆகும் இது வெகடர் ஆகும் இது ரஃப்னஸ் விகிதம் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில புள்ளிகளை கொடுக்கிறேன் கோட்பாட்டில் சில ரஃப்னஸ் விகிதங்கள் பயன்படுத்தப்படுகிறது நானும் அதே ரஃப்னஸ் விகித மதிப்புகளை எடுக்கிறேன் அதனால் வரைவுகளுடன் அதாவது மூடி விளக்கப்படங்களுடன் ஒப்பிட முடியும் பின்னர் அதிகரிக்கும் ரஃப்னஸ் விகித மதிப்பிற்கு ஒரு லூப்பை பயன்படுத்துகிறேன் மேலும் ஒரு லூப்பை அதிகரித்து வரும் ரேனால்ட்ஸ் எண்ணை குறிக்க பயன்படுத்துகிறேன் அனைத்துக்கும் பின்னர் உள்ளே உள்ள லூப்பில் கோல்ப்ரூக் செயல்பாட்டை ரேனால்ட்ஸ் எண் மதிப்புடன் கொடுக்கிறேன் இந்த ரேனால்ட்ஸ் எண் மதிப்பு ஒவ்வொரு ரஃப்னஸ் விகிதத்திற்கும் மாற்றி அமைக்கப்படும் பின்னர் நீங்கள் வெளியீட்டைப்பேறுவீர்கள் இதில் f என்பது வெக்டர் வெக்டர் அணி அணியில் ஒவ்வொரு ரஃப்னஸ் விகித மதிப்பும் நிரலில் இருக்கும் அதன்பின்பு வரவை ஏற்படுத்தலாம் இந்த வரைவு மடக்கை மடக்கை வரைவு நீங்கள் முன்னர் விவாதித்த மூடிவிளக்கப்படத்தில் x அச்சு மற்றும் y அச்சு ஆனது மடக்கையால் அளவிடப்பட்ட ஒன்று என்பதை பொதுவாக பார்க்கலாம் இந்த மடக்கை மடக்கை வரைவு உள்ள x அச்சில் ரேனால்ட்ஸ் எண்ணிற்கு எதிராக y அச்சில் உராய்வு காரணி உள்ளது ரஃப்னஸ் விகிதத்தை ஒரு மாறிலி பண்புக்கூறாக கொண்டு தொகுப்பான வரைவுகளை பெறலாம் இதுதான் ஸ்கிரிப்ட் இது மூடி விளக்கப்படத்தை பெற பயன்படும் இதனை நாம் செயல்படுத்தி இவ்வாறு பார்க்கலாம் எனவே மூடி விளக்கப்படம் இவ்வாறு இருப்பதை பார்க்கலாம் இதுதான் மூடி விளக்கப்படம் அதை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் விவாதிக்க இருக்கிறேன் இந்த y அச்சில் உராய்வு காரணி உள்ளது x அச்சில் ரேனால்ட்ஸ் எண் 1000 லிருந்து 107வரை உள்ளது உராய்வு காரணி 0 01 லிருந்து 0 1 வரை உள்ளது இப்போது உங்களிடம் தொகுப்பான வரைவுகள் உள்ளது இந்த பண்புகூறு ரஃப்னஸ் விகிதம் அது 0 0001 ல் உள்ளது இது என 0 04 இருக்கும் நான் கூகிளுக்கு சென்று இந்த குறிப்பிட்ட இணையப்பக்கத்திற்கு மூடி விளக்கப்படம் பார்க்க செல்கிறேன் நீங்கள் மூடி விளக்கப்படத்தை பார்க்கலாம் இது ஆக்டேவ் ஸ்கிரிப்ட்ல் பயன்படுத்திய ரஃப்னஸ் விகிதங்கள் போலான மதிப்புக்கு இணையானது இதனை ஆக்டேவ் ஸ்கிரிப்ட் மூலம் உருவாக்கப்பட்ட விளக்கப்படத்துடன் ஒப்பிடலாம் இரண்டும் ஒன்றுதான் இந்த மதிப்புகள் பல்வேறு ரஃப்னஸ் குறியீடுகளுக்கு ஒன்றுபோல் உள்ளது இது உண்மையில் சரிபார்ப்பது இந்த வரிச்சீர் பகுதியை பாருங்கள் ஒரு தனி கோடு இவ்வாறு போகிறது மற்றும் வரிச்சீரற்ற பகுதி இங்கிருந்து தொடங்கும் இதுதான் வரிச்சீரற்ற பகுதி ஒவ்வொரு ரஃப்னஸ் குறியீட்டிற்கும் மதிப்புகளை சரிபார்த்தால் அவை ஒன்றுபோல் கோட்பாட்டில் தரப்பட்டது போல இருக்கும் எனவே நமது கோல்ப்ரூக் மறுசெய்கை வழிமுறை சரிபார்க்ப்பட்டது இதனால் இதனை நீங்கள் உங்களுக்கான உந்துதல் அமைப்பை வடிவமைக்க பயன்படுத்தலாம் நாம் நிறைய பண்புக்கூறுகள் மற்றும் பல்வேறு மாறிகளை நீரழுத்த திறன் பற்றி விவாதிக்கும் போது பேசிஇருக்கிறோம் நீரழுத்த திறன் மற்றும் நீரழுத்த ஆற்றல் கணக்கீடுகளை சுருக்கமாக பார்ப்போம் சுருக்க வழிமுறையில் முதலானது விவரக்குறிப்புகள் நாம் பண்புக்கூறுகளை குறித்து கொள்ள வேண்டும் நான் அனைத்து வழிநிலைகளையும் கூறியபின் இதற்கு வருகிறேன் அதாவது எந்த பண்புக்கூறுகளை நாம் குறிப்பிட வேண்டும் அடுத்து Q ன் வகைக்கெழு அல்லது dQdt கணக்கிட வேண்டும் இது Q ன் வெளியேறும் கன அளவு வகுத்தல் வெளியேறும் நேரம் இது இரண்டும் பயனர்களின் தேவைக்கேற்ற வடிவமைப்பு பண்புக்கூறுகள் இது மீட்டர் கியூப் பெர் செகண்ட் ஆகும் அடுத்து பாய்மத்தின் திசைவேகத்தை கணக்கிட வேண்டும் அதற்கு வெளியேறும் நேரம் மற்றும் வெளியேறும் கன அளவு குழாயின் பரிமாணங்கள் அதிலும் குறுக்குவெட்டுபரப்பு ஆகியவை தேவை இவைகள் இணைந்து குழாயின் பாய்மத்தின் வேகம் Q ன் வகைக்கெழு வகுத்தல் A மீட்டர் பெர் செகண்ட்டில் வரும் நான்காவதாக ரேனால்ட்ஸ் எண்ணை udυ மூலம் கணக்கிடவேண்டும் υ என்பது இயங்கு பாகுநிலை ஐந்தாவதாக ரஃப்னஸ் விகிதம் கணக்கிட வேண்டும் இது ε வகுத்தல் குழாயின் உட்புற விட்டம் இங்கு ε பரப்பின் மேல் உள்ள மேடுகளின் உயரம் இந்த எண்தொடர் மிமீ ல் இருக்கும் இதுவும் மிமீ ல் இருக்கும் ஆறாவதாக உராய்வு காரணி கணக்கிட வேண்டும் அதற்காக கோல்ப்ரூக் ஒயிட் சமன்பாட்டை பார்த்திருக்கிறோம் நாம் அந்த செயல்பாட்டை அல்லது மூடி விளக்கப்படம் பயன்படுத்தலாம் பின்னர் ரேனால்ட்ஸ் எண் மற்றும் ரஃப்னஸ் விகிதம் கொண்டு உராய்வு காரணி கண்டுபிடிக்கலாம் ஏழாவது உராய்வு காரணியை பயன்படுத்தி உராய்வு இழப்பிற்கான சமமான அழுத்த உயரத்தை கணக்கிடுதலாகும் எனவே இது f × Ld × u22g ஆகும் u இது மீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மதிப்பானது பாய்ம திசைவேகம் g என்பது புவியீர்ப்பு முடுக்கம் d என்பது குழாயின் உட்புற விட்டம் Lஎன்பது மொத்த குழாயின் நீளம் f என்பது உராய்வு காரணி 0 6 என அளவிடப்பட்டது எட்டாவது மொத்த இயங்கு அழுத்த உயரம் என்ன மொத்த அழுத்த உயரம் என்பது சக்சன் ஹெட் கூட்டல் டிஸ்சார்ஜ் ஹெட் கூட்டல் அழுத்த உயரத்திற்கான உராய்வு இழப்பு கூறு இது டார்கி வைஸ்பெக் சூத்திரம் மூலம் கண்டறியப்பட்டது பின்னர் நீரழுத்த திறனை கணக்கிட வேண்டும் தேவையான திறன் என்ன அதனை ρ q dot gh என கணக்கிடுகிறோம் ρ என்பது 1000 kgm பெருக்கல் g என்பது 9 81 பெருக்கல் வகைக்கெழு Q பெருக்கல் h என வாட்ஸில் கொடுக்கப்படும் மற்றும் நீரழுத்த ஆற்றல் 1000 × 9 81 × Q × h ஜுல்கள் ஆகும் இங்கு வகைக்கெழு Q என்பது m3 sec எனக்கொடுக்ப்படும் இவைகள் மொத்த வழிநிலைகளாகும் இந்த வழிநிலைகள் நீர் உந்துதலுக்கான நீரழுத்த திறன் மற்றும் ஆற்றலை கண்டுபிடிக்க தேவையான கணக்கிடுதலாகும் இப்போது விவரக்குறிப்புகள் என்பது என்ன எந்தெந்த பண்புக்கூறுகளை நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்பதை பார்ப்போம் அதற்கு முதலில் வெளியேறும் கன அளவை குறிக்க வேண்டும் எவ்வளவு நீரை ஒருநாளில் அல்லது ஒரு மணிநேரத்தில் வெளியேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள் இந்த மதிப்புகளை நீங்கள் குறிப்பிட வேண்டும் வெளியேறும் கன அளவு மீட்டர் கியூப்பில் இருக்கும் Δt என்பது வெளியேறும் நேரம் அது செகண்டில் இருக்கும் d என்பது விட்டம் அதாவது குழாயின் உட்புற விட்டம் A π4 d2 என கணக்கிடப்படுகிறது அது செங்குத்தாக பாய்வதற்கு குழாயின் குறுக்கு வெட்டு பரப்பு ஆகும் அது மீட்டர் ஸ்கொயரில் கொடுக்கப்படும் L என்பது குழாயின் நீளம் கிடைமட்ட மற்றும் செங்குத்து நீளம் இணைந்தது ஏனெனில் உராய்வு இழப்பிற்கு மீட்டரில் குழாயின் மொத்த நீளம் வேண்டும் υ என்பது இயங்கு பாகுநிலை இதனை நீருக்கு 0 10 6 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் என பார்த்திருக்கிறோம் ε என்பது பரப்பின் மேல் உள்ள மேடுகளின் உயரம் அது மிமீ ல் கொடுக்கப்படும் hs என்பது சக்சன் ஹெட் மீட்டரில் இருக்கும் hd என்பது டிஸ்சார்ஜ் ஹெட் மீட்டரில் இருக்கும் எனவே இந்த அனைத்து பண்புக்கூறுகளும் குறிப்பிடப்பட வேண்டும் தானாகவே அனைத்து சமன்பாடுகளுக்கும் பின்பற்றப்பட வேண்டும் நீங்கள் இதனை ஆக்டேவ் அல்லது மேட்லேப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் இட வேண்டும் இதுதான் நீர் உந்துதலுக்கான நீரழுத்த திறன் மற்றும் ஆற்றலை கண்டுபிடிக்க தேவையான கணக்கிடுதலுக்குக்கான வடிவமைப்பு ஃபைல் ஆகும்